அனைவருக்கும் காலை வணக்கம் எனவே கடந்த விரிவுரையின் சுருக்க குறிப்பைக் காண்போம் எனது முந்தைய விரிவுரையில் லாப்லாஸ் இணைமாற்றத்தின்பயன்பாடுகள் மற்றும் அதன் பண்புகளின் சில உதாரணங்களைக்கண்டோம் குறிப்பாக தலைகீழ் லாப்லாஸ் இணைமாற்றத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதைக் கண்டோம் இப்பொழுது நாம் தலைகீழ் இணைமாற்றத்தை மதிப்பிடும் பல்வேறு முறைகளை பார்ப்போம் இதில் ப்ரோம்விச் வளைகோடு அல்லது வளைகோட்டு வழித்தொகையீடு ஆகிய முறைகள் தலைகீழ் இணைமாற்றத்தை மதிப்பிட உதவும் முக்கியமான முறைகளாகும் குறிப்பாக ப்ரோம்விச் வளைகோட்டு தொகையீட்டு முறை நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு அவ்வளவு எளிதான முறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த முறையை பயன்படுத்தி பொதுவாக எந்த ஒரு சார்பின் தலைகீழ் இணை மாற்றத்தையும் மதிப்பிடலாம் இப்பொழுது நம்மிடம் ப்ரோம்விச் வளைகோட்டை நமது வேலைப் பளுவை குறைத்து எளிமையாக மதிப்பிட எளிமையான சிறந்த விளைவுகள் அல்லது தேற்றங்கள் இருக்குமேயானால் அது தலைகீழ் இணைமாற்றத்தை மதிப்பிட மிகவும் எளிமையாக இருக்கும் எனவே இன்று இந்த விரிவுரையில் தலைகீழ் இணைமாற்றத்தை இந்த வளைகோட்டு வழித்தொகையீடு மூலம் மதிப்பிட நமது வேலைப்பளுவை குறைக்கும் சில சிறந்த விளைவுகள் அல்லது தேற்றங்கள் பற்றி விவாதிக்க போகிறேன் மேலும் லாப்லாஸ் இணைமாற்றத்தின் சில பயன்பாடுகள் பற்றியும் நான் பேசவிருக்கிறேன் குறிப்பாக லாப்லாஸ் இணை மாற்றத்தினை பயன்படுத்தி முழு வகையீட்டுச் சமன்பாடுகள் s மற்றும் பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகள் தீர்க்கும் பயன்பாடு குறித்து பிரத்தியேகமாக பார்க்கலாம்

டவ்பெரியன் தேற்றம் எனவே பலமுறை அடுத்த விளைவுக்கு செல்லும் முன் டவ்பெரியன் தேற்றம் என்ற முக்கியமான விளைவைப்பற்றி விவரிக்கப் போகிறேன் இந்த தேற்றம் என்றால் என்ன மற்றும் இதன் பயன்பாடுகள் எங்கு உள்ளது என்று விவரிக்கிறேன் எனவே பாருங்கள் எப்பொழுதெல்லாம் லாப்லாஸ் இணைமாற்றத்தை மதிப்பிடுகிறோமோ பலமுறை முடிவுறாத் தொகையீடு மதிப்பிட வேண்டியிருக்கும் ஆனால் பலமுறை முடிவுறாத் தொகையீட்டை s ன் ஒவ்வொரு மதிப்பிலும் மதிப்பிட வேண்டிய அவசியமில்லை நமக்கு வேண்டியது லாப்லாஸ் மாறியை லாப்லாஸ் இணைமாற்றத்தின் மதிப்பை குறிப்பிட்ட ஒரு s ன் மதிப்பில் மதிப்பிட்டால் போதுமானது S ன் மதிப்பு முடிவிலி அல்லது 0 என்ற எல்லைக்குள் இருக்கும் எனலாம் எனில் இணை மாற்றத்தை கண்டுபிடிக்க முழு தொகையீட்டை மதிப்பிட்டு பிறகு S ன் மதிப்பு 0 அல்லது முடிவிலி என்று பிரதியிட வேண்டிய அவசியமில்லை இதுபோன்ற சூழ்நிலைகளில் எல்லைகளை மதிப்பிட டவ்பெரியன் தேற்றம் நமக்கு உதவியாக இருக்கும் எனவே இதன் முடிவுகள் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம் எனவே டவ்பெரியன் தேற்றம் என்பது நான் கூறியவாறு F என்ற லாப்லாஸ் இணைமாற்றத்தின் வடிவில் f என்ற நமது சார்பின் பௌதீக தோற்றத்தைக் கொடுக்கும் உதாரணமாக t என்ற மாறி அளவுருவின் ஈற்றணுகும் மதிப்பு பார்க்கலாம் சிறிய மற்றும் பெரிய t மதிப்புகளுக்கு பார்க்கலாம் தேற்றம் 6 தொடக்க மதிப்புத் தேற்றம் ஒருவேளை இங்கே 1

2

நிரூபணம் 1 எனவே 2 மற்றும் 3 வது அறிக்கைகள் ஒற்றுத் தொடர்கிறது எனவே மற்ற இரண்டு அறிக்கைகளின் நிறுபனங்களை நிறைவு செய்யும் பொறுப்பை மாணவர்களிடமே நான் விட்டு விடுகிறேன் மற்றும் மேற்கூறிய அறிக்கையை நிரூபிக்க நான் முன்னெடுத்த வாதத்தையே தொடருங்கள் எனவே விரைவாக தொடக்க மதிப்புத் தேற்றதின் பயன்பாட்டை பார்க்கலாம் இதனை எங்கு பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் எடுத்துக்காட்டு 15 ff' கண்டுபிடி கொடுக்கப்பட்டது தீர்வு இதை மதிப்பிடுவதற்கும் இந்த மதிப்புகளைக் கண்டறிவதற்கும் மற்றொரு வழி டவ்பெரியன் ஆரம்ப மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்துவதாகும்

எனவே இதை நான் தேற்றம் 7 என்று அழைக்கிறேன் எனவே டவ்பெரியன் இறுதி மதிப்புத் தேற்றமானது s 0 என்ற லாப்லாஸ் மாறியை பயன்படுத்தி t ன் மதிப்பை கனிக்க உதவுகிறது தேற்றம் 7 எனவே இது பின்வருவனவற்றை கூறுகிறது F ன் லாப்லாஸ் இணை மாற்றமானது இந்த விகிதமுறு சார்பால் கொடுக்கப்படுகிறது எனவே F என்பதை இரண்டு பல்லுறுப்புக் கோவைகளின் விகிதமாக எழுத முடியும் எனவே இது s என்ற மாறியில்உள்ள இந்த இரண்டு பல்லுறுப்புக் கோவைகளின் விகிதம் s என்பது லாப்லாஸ் மாறி ஆகும் P ன் பாகை Q ன் பாகை degree of degree of என்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் Q வின் அனைத்து படிமூலங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது Q 0 என்பது எதிர்மறை மெய்பகுதிகளை கொண்டுள்ளது S 0 என்ற ஒரு படி மூலத்தை தவிர அனைத்து படிமூலங்களும் Q வின் அனைத்து படிமூலங்களும் எதிர்மறை மெய்பகுதி ஆகும் எனவே இது கூறுவது யாதெனில் Q எனும் பகுதியின் அனைத்து படிமூலங்களும் எதிர்மறை மெய் பகுதி ஆகும் மற்றும் ஒரு படி மூலம் s 0 ஆகும் எனவே எந்த படி மூலமும் நேர்மறை மெய்பகுதி இல்லை அதிகப்படியாக ஒரு படி மூலம் s 0 ஆகும் எனவே இங்கு நமது இறுதி மதிப்புத் தேற்றம் இரண்டு அறிக்கைகளை கொண்டுள்ளது 1

2 குறிப்பாக இறுதி அறிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பௌதீக சார்பின் மதிப்பை இணைக்க உதவுகிறது இந்த சார்பின் பௌதீக மாறியின் எல்லை மதிப்பு முதல் இந்த எல்லையின் லாப்லாஸ் இணைமாற்ற மதிப்பு வரை எனவே இவைதான் s → 0 மற்றும் t → மூலம் இணை மாற்றம்மற்றும் இந்த சார்பு இணைக்கப்பட்டிருக்கும் விதமாகும் எனவே t → எனும் எல்லையில் இந்த சார்பை இணை மாற்ற மாறியான s → 0 எனும் எல்லையில் இணைக்கிறது இது மிகவும் உபயோகமான முடிவு ஆகும் ஏனெனில் நீங்கள் ஏதேனும் சில தீர்வுகளுக்கு ஈற்றணுகும் மதிப்பை நோக்கும் போது இந்த சார்பின் லாப்லாஸ் இணைமாற்றத்தை பார்த்தால் போதும் மற்றும் இணைமாற்றமுற்ற மாறி s 0 க்கு அருகில் sF யின் மதிப்பை காணுங்கள் எனவே எப்போதாவது இந்த வரம்பை இந்த வரம்பை விட மதிப்பீடு செய்வது எளிது மற்றும் நேர்மாறாகவும் எனவே ஒரு எடுத்துக்காட்டு விரைவான எடுத்துக்காட்டை இங்கே பார்ப்போம் எடுத்துக்காட்டு 16 f∞ கண்டுபிடிகொடுக்கப்பட்டது தீர்வு இறுதி மதிப்புத் தேற்றம் பயன்படுத்தி எனவே தலைகீழ் இனை மாற்றத்தை மதிப்பீடு செய்யாமல் எனது இறுதி மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தி முடிவிலிக்குச் செல்லும் வரம்பில் இந்த சார்பின் மதிப்பைக் கணக்கிட முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே என்னிடம் இன்னும் 1 முடிவு உள்ளது இந்த பகுதியில் வாட்சன்ஸ் துணைக்கோட்பாடு Whatson's lemma என்று அழைக்கப்படும் மற்றொரு பயனுள்ள முடிவு எனவே வாட்சன்ஸ் துணைக்கோட்பாடு என்ன கூறுகிறது எனவே f என்ற சார்பு அடுக்குக்குறி வரிசை சார்பு f என்ற சார்பு t என்பது முடிவிலி நோக்கி செல்லும்பொழுது அடுக்குக்குறி வரிசை சார்பு எனவே இந்த நிபந்தனையை எனக்கு சரியாக வழங்கினால் எல்லா நிபந்தனைகளையும் கூறுகிறேன் எனவே இவை இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் f ஏற்கனவே பின்வரும் படிவத்தின் விரிவாக்கத்தைக் கொண்டுள்ளது எனில் என்றால் 1 f ன் விரிவாக்கம் ஆனது இது சில இடைவெளியில் உள்ள எல்லா t க்கும் உள்ளது எனவே இது சில இடைவெளியில் உள்ள எல்லா t க்கும் உள்ளது மேலும் எனது 1 ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் மீதி என்பது எனது மீதியின் முழுமையான மதிப்பு இந்த இடைவெளியில் உள்ள அனைத்து T க்கும் n 1 வரிசை கொண்ட சில பல்லுறுப்புக்கோவைகளால் மேல் வரம்புற்றது எனவே துணைகோட்பாடு கூறுகிறது இந்த சார்பின் லாப்லாஸ் இணை மாற்றத்தை தோராயமாக எழுதலாம் என்று துணை கோட்பாடு கூறுகிறது பிறகு நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் எனவே இது s → என்ற வரம்பில் உள்ளது எனவே இங்கே நாம் பார்ப்பது இதுதான் எனவே இந்த துணைக்கோட்பாட்டின் ஆதாரம் என் லாப்லாஸ் இணை மாற்றத்தை f க்குப் பயன்படுத்துவதன் மூலம் நேரடியாகப் பின்தொடர்கிறது இப்போதே பதில் கிடைக்கும் எனவே நான் இங்கே ஆதாரத்தை விட்டுவிடப் போகிறேன் அதை நிரூபிக்க மாணவர்களிடம் விட்டுவிடுகிறேன் அடுத்து பார்க்கலாம்